குழாய்கள் வழியாக ஓட்டம் II இவை நான் அதை tau r என்று எழுதலாம் அதனால் நான் சமநிலையை minus tau r 2pi rdr plus d ஆல் dr tau r 2pi rdr dx ஆக மீண்டும் எழுத முடியும் எனவே நான் அதை சரியாகப் புரிந்துகொள்கிறேன் ஆம் 2pi rdx மன்னிக்கவும் 2pi rdx எனவே நான் அதை திறந்து டெய்லர் தொடர் விரிவாக்கத்தில் எழுத முடியும் எனவே ஆரம் மாறுபாடு அது ஒரு மாறுபட்ட குறுக்குவெட்டு பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அது வேறுபாட்டிற்குள் பாதுகாக்கப்பட வேண்டும் பிளஸ் px 2pi rdr மைனஸ் 2pi rdr பிளஸ் dp ஆல் dx 2pi rdr ஆக dx அது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இப்போது minus d by dr r to tau r plus dp க்கு dp க்கு சமமாக இருக்க வேண்டும் அதனால் சக்தி சமநிலை தௌர் என்றால் என்ன உங்களிடம் உள்ள அடையாளம் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையில் உருளை ஆயத்தொகுப்புகளைப் பயன்படுத்தும்போது கார்ட்டீசியன் ஆயத்தொகுப்புகளில் நீங்கள் வைத்திருப்பது போல் இருக்காது எனவே பிளாட் பிளேட் கேஸில் உள்ள கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுகளில் பிளாட் பிளேட்டைப் பார்த்தால் சுவரின் தாக்கம் உண்மையில் நேர்மறை y திசையில் உள்ளது ஆனால் நீங்கள் ஒரு குழாயை எடுக்கும்போது அதன் விளைவு சுவர் உண்மையில் எதிர்மறை r திசையில் உள்ளது நீங்கள் ஒரு எடுத்து என்றால் நினைவில் ஒரு குழாய் அதை ஒப்பிட்டு இது மையமாக இருந்தால் நேர்மறை r திசையானது மையத்திலிருந்து வெளியே செல்கிறது எனவே சுவர் இப்போது உண்மையில் r க்கு சமமான r இல் அமைந்துள்ளது எனவே சுவரின் விளைவு உண்மையில் எதிர்மறை r திசையில் உள்ளது அதனால்தான் உங்களிடம் மைனஸ் r உள்ளது நீங்கள் கார்ட்டீசியனில் இருந்து உருளை ஆயத்தொலைவுகள் அல்லது கோள ஆயத்தொலைவுகளுக்குச் செல்லும்போது மிகவும் கவனமாக இருங்கள் நீங்கள் பயன்படுத்தும் அடையாளத்தைப் பற்றி நாங்கள் எப்போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதைச் செருகினால் அது d by dr அல்லது du by dr க்கு சமமாக இருக்கும் நான் இங்கே r ஐ மறந்துவிட்டேன் rdp by dx எனவே r ரத்து செய்யாது ஏனெனில் இது வேறுபாட்டிற்குள் உள்ளது dx ஆல் rdp ஆக இருக்க வேண்டும் தயவுசெய்து அதை சரிசெய்யவும் எனவே mu மூலம் r d ஆல் dr ஆல் rdu ஆல் dp ஆல் dx க்கு சமம் இது முழு வளர்ச்சியடைந்த ஆட்சியில் வேகத்திற்கான சமநிலையை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இது வளரும் அல்லது நுழைவு ஆட்சியில் உண்மை இல்லை முழுமையாக உருவாக்கப்பட்ட ஆட்சி அங்கு dp மூலம் dx அழுத்தம் சாய்வு என்பது ரேடியல் நிலையின் செயல்பாடு அல்ல எனவே முழுமையாக உருவாக்கப்பட்ட ஆட்சியில் வேக விவரக்குறிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அழுத்தச் சாய்வை எவ்வாறு கண்டறிவது இது அளவிடக்கூடிய அளவா மாணவர் ஆமாம் ஆம் எப்படி நீங்கள் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் அழுத்தம் சாய்வு வேண்டும் அப்படியானால் அழுத்தச் சாய்வை எப்படிக் கண்டுபிடிப்பது உங்களில் எத்தனை பேர் உராய்வு காரணியைக் கேட்டிருக்கிறீர்கள் எனவே உராய்வு காரணி உங்களுக்குத் தெரிந்தால் உராய்வு காரணி உங்களுக்குத் தெரிந்தால் அது உண்மையில் f என வரையறுக்கப்படுகிறது உராய்வு காரணி உங்களுக்குத் தெரிந்தால் உராய்வு காரணி உண்மையில் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் அழுத்தம் சாய்வுடன் தொடர்புடையது எனவே உராய்வு காரணி உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் உண்மையில் அழுத்தம் சாய்வை மதிப்பிட முடியும் எனவே அது dx ஆல் minus dp ஐ rho ஆல் வகுத்தால் D ஆகக் கொடுக்கப்படுகிறது அதனால் அது உராய்வுக் காரணியாகும் உராய்வு காரணி மற்றும் உராய்வு குணகம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது உராய்வு குணகம் என்றால் என்ன எனவே உராய்வு குணகம் என்று டவு என்று 2 ஆல் வகுக்கப்பட்ட rho um சதுரம் இவை இரண்டும் எவ்வாறு தொடர்புடையது ஆமாம் அவை ஒரே மாதிரியானவை அல்ல நிச்சயமாக ஒரே மாதிரியானவை அல்ல ஆனால் அவை எவ்வாறு தொடர்புடையவை எனவே இது எனவே லேமினார் ஓட்ட நிலைமைகளுக்கு அது உண்மையில் 4 மடங்கு Cf என்று மாறிவிடும் இது லேமினார் ஓட்டத்திற்கு மட்டுமே உண்மை இப்போது நீங்கள் மற்ற நிலையில் கொந்தளிப்பான ஓட்டத்தைப் பார்க்கிறீர்கள் என்றால் ரேனால்ட்ஸ் எண்ணின் அடிப்படையில் உராய்வு காரணிக்கு சில தொடர்புகள் உள்ளன எனவே இது லேமினார் ஓட்டத்திற்காக வழங்கப்படுகிறது எனவே இந்த 4 மடங்கு Cf என்பது ரெனால்ட்ஸ் எண்ணின் மூலம் தோராயமாக 64 என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ரெனால்ட்ஸ் எண் குழாயின் விட்டத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது ஆரம் அல்ல எனவே Red என்பது rho um D என mu ஆல் வரையறுக்கப்படுகிறது எனவே Reynolds எண் இருப்பிடத்துடன் மாறாது எனவே இது கலக்கும் கப் வேகத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் கொந்தளிப்பான ஓட்டத்திற்கு இது 0 316 ஆல் ரெட் பவர் மைனஸ் பாதியாக கொடுக்கப்படுகிறது மேலும் இது 2 க்கு 10 பவரை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும்போது இந்த செல்லுபடியாகும் 4 மாற்றம் ரெனால்ட்ஸ் எண் என்ன குழாய் ஓட்டத்திற்காகவா 2000 மாணவர் 2100 பால்பார்க் மற்றும் ஃபைன் ரெனால்ட்ஸ் எண் 2 முதல் 10 வரை சக்தி 4க்கு அதிகமாக இருக்கும் போது இது செல்லுபடியாகும் எனவே கொந்தளிப்பான நிலைகளுக்கான தொடர்பு இதுவாகும் மேலும் உராய்வு காரணி உங்களுக்குத் தெரிந்தால் அழுத்தம் சாய்வை மதிப்பிட முடியும் எனவே அழுத்தம் சாய்வு எங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் வெளிப்பாட்டை ஒருங்கிணைத்து வேக சுயவிவரத்தைக் கண்டறிய முடியும் அதைத்தான் இப்போது செய்யப் போகிறோம் எனவே இந்த வெளிப்பாட்டை நாம் இங்கே ஒருங்கிணைக்கலாம் எனவே நான் அதை இங்கே செய்ய முடியும் எனவே இந்த வெளிப்பாட்டை என்னால் ஒருங்கிணைக்க முடியும் எனவே இது dr ஆல் rdu ஆக இருக்கும் அது 1 ஆல் mu dp ஆல் dx ஆக இருக்கும் ln r கூட்டல் C2 அதனால் அதுவே ஒருங்கிணைந்ததாகும் எல்லை நிபந்தனைகள் என்ன R சமம் 0 எனவே du ஆல் dr ஆல் 0 க்கு சமம் அது சமச்சீரின் காரணமாக 0 க்கு சமம் மற்றும் பிற எல்லை நிலைமைகளைப் பற்றி என்ன u இல் r0 க்கு சமம் 0 ஆகும் எனவே இப்போது நான் தொடர்ந்து மறைந்துவிடும் முதல் எல்லை நிலையை வைத்தால் c1 சரியாக மறைந்துவிடும் எனவே அது 0 க்கு சமமான r இல் u ஆக இருக்கும் என்று நாம் கூறலாம் அதாவது c1 என்பது 0 அதனால் அந்த மாறிலி செல்லும் 0 இப்போது நான் இரண்டாவது மாறிலி u ஐ 0 க்கு சமமாக வைத்தால் அது 0 க்கு சமமாக 1 ஆல் mu dp ஆல் dx ஆல் r0 சதுரமாக 4 கூட்டல் c2 ஆக இருக்கும் ஏனெனில் c2 ஆனது mu ஆல் 1 மைனஸ் 1 ஆகவும் dp ஆல் r ஆகவும் இருக்கும் நாட் ஸ்கொயர் ஆல் 4 எனவே இதிலிருந்து 1 ஆல் மியூ டிபி ஆல் டிஎக்ஸ் 4 அவுட் 1 மைனஸ் ஆர் ஆல் ஆர் ஆல் r0 என இருக்கும் திசைவேக சுயவிவரத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் நான் ஒரு கழித்தல் அடையாளத்தை வெளியே இழுத்துவிட்டேன் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் r ஆல் r0 1 ஐ விட அதிகமாக உள்ளதா அல்லது 1 ஐ விட குறைவாக உள்ளதா இது 1 ஐ விடக் குறைவாக உள்ளது dp ஆல் dx எதிர்மறையாக இருப்பதால் ஏன் கழித்தல் குறி உள்ளது எனவே இது r ஐப் பொறுத்த வரையில் உள்ள வேக விவரக்குறிப்பு எனவே இது x நிலையின் செயல்பாடு அல்ல என்பதை இங்கே தெளிவாகக் காட்டுகிறோம் ஏனெனில் திசைவேக சுயவிவரம் மாறாது எனவே dp மூலம் dx மாறாமல் இருக்க வேண்டும் மற்றும் dp மூலம் dx நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே அது முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் ஆர நிலையின் செயல்பாடாக மட்டுமே இருக்கும் நுழைவு ஆட்சியில் என்ன நடந்தது என்பது இன்னும் தெரியவில்லை அதற்குப் பிறகு வருவோம் எனவே இங்கிருந்து இப்போது சராசரி சுயவிவரம் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் உம் மிக்ஸிங் கப் அல்லது சராசரி வேக விவரக்குறிப்பு 2 x r0 சதுரம் r dr இல் 0 முதல் r0 u வரை சரியானது எனவே நான் இப்போது திசைவேக சுயவிவரத்தை மாற்றியமைக்க முடியும் அது 2 மூலம் r நாட் சதுரம் அல்லது ஒன்று mu 4 mu dp by dx ஆக இருக்கும் நான் இப்போது இங்கே ஒருங்கிணைப்புக்குப் போகிறேன் இது உங்களுக்கு இறுதி வெளிப்பாட்டைக் கொடுக்கும் எனவே ஒருங்கிணைப்பானது மைனஸ் 1 ஆல் 4 mu dp ஆல் இருக்கும் எனவே r0 சதுரம் 8 mu ல் இருந்து dp ஆல் dx இருக்கும் எனவே அது சராசரி வேகமாக இருக்கும் எனவே இப்போது நான் அதை அளவிடுதலாகப் பயன்படுத்தலாம் அளவிடுதல் நோக்கங்களுக்காக சராசரி வேகத்தை வரையறுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க எனக்கு dp மூலம் dx தெரிந்தால் நான் முடித்துவிட்டேன் எனது கப் கலவை வேகம் எனக்குத் தெரியும் அதனால் நான் இப்போது அளவிடுதல் வேகத்தை அறிவேன் எனவே இப்போது எனது உண்மையான வேக சுயவிவரத்தை அளவிட அதைப் பயன்படுத்தலாம் எனவே u ஆல் um என்பது இப்போது 2 க்கு 1 கழித்தல் r ஆல் r ஆல் கொடுக்கப்பட்டது முழு சதுரமும் இல்லை எனவே முழு வளர்ச்சியடைந்த ஆட்சியில் இது வேக விவரக்குறிப்பு ஆகும் இது அனைவருக்கும் தெளிவாக உள்ளதா இதுவரை ஏதேனும் கேள்விகள் உள்ளதா எனவே இப்போது இந்த பயிற்சியின் நோக்கம் இந்த பாடத்திட்டத்தில் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகம் ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பதே நோக்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நாம் உண்மையில் ஆர்வமாக இருப்பது வெப்ப எல்லை அடுக்கு மற்றும் செறிவு எல்லை அடுக்கு ஆகும் ஆனால் உந்தம் எல்லை அடுக்கு அவை வெப்ப மற்றும் செறிவு எல்லை அடுக்கு மீது வலுவான விளைவைக் கொண்டுள்ளன எனவே வேக விவரக்குறிப்பை நாம் அறிந்தவுடன் இப்போது நாம் தொடரலாம் மற்றும் அது வெப்ப எல்லை அடுக்கில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதைக் கண்டறியலாம் எனவே அடுத்து நாம் பார்க்கப் போவது வெப்ப எல்லை அடுக்கு எனவே வெப்ப எல்லை அடுக்கை எவ்வாறு வகைப்படுத்துவது மேலும் ஒரு குழாய் வழியாக ஒரு திரவம் பாய்கிறது எனவே என்னிடம் இங்கே ஒரு குழாய் உள்ளது இது r இது x எனவே இப்போது வெப்பப் போக்குவரத்துச் சிக்கலுக்கு வரும்போது இரண்டு குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன அதை ஒருவர் சரியாக நினைக்கலாம் எனவே ஒன்று மேற்பரப்பில் இருந்து உண்மையில் அகற்றப்படும் வெப்பத்தின் நிலையான ஓட்டத்தை நீங்கள் பராமரிக்கலாம் எனவே முதல் வழக்கு என்னவென்றால் நான் ஒரு நிலையான மேற்பரப்பு வெப்பப் பாய்ச்சலைக் கொண்டிருப்பதால் நான் ஒரு சூழ்நிலையைப் பெற முடியும் அது அகற்றப்பட்ட அல்லது சிலிண்டருக்குக் கொடுக்கப்பட்ட அல்லது குழாய்க்கு கொடுக்கப்பட்ட வெப்பப் பாய்ச்சல் மாறாமல் பராமரிக்கப்படும் எனவே அது அதிக வெப்பநிலையில் இருந்தால் திரவம் அதிக வெப்பநிலையில் இருந்தால் வெப்பம் அகற்றப்படும் ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் உள்ளது மற்றும் திரவம் குறைந்த வெப்பநிலையில் இருந்தால் நீங்கள் திரவத்தை சூடாக்க வேண்டும் என்றால் அது இருக்கலாம் குழாய்க்கு வழங்கப்படும் வெப்பத்தின் நிலையான ஓட்டம் உள்ளது எனவே திரவம் இப்போது குழாயின் உள்ளே பாய்கிறது என்று நான் சொன்னால் அது ஒரு தட்டையான திசைவேக சுயவிவரம் என்று நான் கருதினால் அது நுழைவதற்கு முன்பு அது குழாயில் நுழைகிறது மற்றும் வெப்பநிலை Tinfinity என்று நான் கருதினால் அது வெப்பநிலை குழாயில் நுழையும் முன் திரவம் எனவே இப்போது உந்த எல்லை அடுக்கைப் போலவே எனக்கும் ஒரு வெப்ப எல்லை அடுக்கு இருக்கும் அங்கு திரவம் குழாயில் நுழைந்தவுடன் மேற்பரப்பின் தாக்கம் திரவத்தால் உணரப்படும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை அதன் ஒரு பகுதி மட்டுமே எந்தவொரு குறுக்குவெட்டில் உள்ள திரவம் சுவரின் இருப்பை அல்லது சுவரில் இருந்து வெப்பப் போக்குவரத்தை அனுபவித்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரை மற்றும் முழுமையாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் வெப்ப முழுமையாக வளர்ந்த ஆட்சி எனவே அந்த இடத்தில் குறுக்குவெட்டில் உள்ள ஒவ்வொரு திரவத் துகள்களும் இப்போது சுவரில் இருந்து திரவத்திற்கு வெப்பப் போக்குவரத்து இருப்பதை அனுபவிக்கும் அல்லது திரவத்தின் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட வெப்பமாக இருந்தால் அதற்கு நேர்மாறாக இருக்கும் எனவே இப்போது உந்த எல்லை அடுக்கைப் போலவே நாம் ஒரு வெப்ப எல்லை அடுக்கையும் முழுமையாக வளர்ந்த வெப்ப எல்லை அடுக்கு நிலைகளுக்கான ஆட்சியையும் வரையறுக்கலாம் எனவே இப்போது வெப்பநிலை சுயவிவரம் என்னவாக இருக்கும் நான் x 1 ஐ எடுத்துக்கொள்கிறேன் வெப்பநிலை சுயவிவரத்தை வரைய விரும்புகிறேன் எனவே திரவத்திற்கு வெப்பம் வழங்கப்படுகிறது என்று நான் கருதினால் இது எல்லை அடுக்கு இடம் மற்றும் வெப்பநிலை என்று சொல்லலாம் எனவே இப்போது சாய்வு என்னவாக இருக்கும் எல்லையில் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும் அது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கும் எனவே திரவ எதிர்மறை ஃப்ளக்ஸ்க்கு சுற்றுப்புறத்திலிருந்து வெப்பம் வழங்கப்படுகிறது எனவே இப்போது அது வெப்பநிலை சுயவிவரம் எனவே இது வெப்பநிலை சுயவிவரம் மற்றும் எல்லையில் ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே இது ஒரு இது r நாட் க்கு சமமான மையம் x r ஆகும் இப்போது நான் இரண்டாவது வழக்கை எடுத்துக் கொண்டால் அங்கு நான் ஒரு நிலையான வெப்பநிலையில் எல்லையை பராமரிக்கிறேன் அதை நான் எப்போதும் செய்ய முடியும் எனவே முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் மாணவர் ஆம் எனவே இது x1 இல் உள்ளது முழுமையாக வளர்ந்த ஆட்சியைப் பற்றி என்ன எனவே நான் முழுமையாக வளர்ந்த இடத்தை விட x அதிகமாக உள்ளது என்று வைத்துக் கொண்டால் எல்லை அடுக்கு இல்லை ஏனெனில் குறுக்குவெட்டில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் உள்ள திரவத் துகள் இப்போது சுவரில் இருந்து அல்லது சுவருக்கு வெப்பப் போக்குவரத்து இருப்பதை அனுபவிக்கிறது எனவே அதாவது இது போன்ற ஒரு வெப்பநிலை சுயவிவரம் இருக்கும் இது உண்மை நிலையின் செயல்பாடாக இருக்கிறதா நீங்கள் வேக எல்லை அடுக்கில் அது முழுமையாக வளர்ந்த ஆட்சியைத் தொடும் தருணத்தில் திசைவேக சுயவிவரம் மாறாது என்று சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறது வெப்ப எல்லை அடுக்கு விஷயத்தில் என்ன இங்கே கூட நீங்கள் திரவ வலது வழங்கப்படும் என்று வெப்பம் வேண்டும் எனவே நீங்கள் எப்படி ஒரே வெப்பநிலை சுயவிவரத்தை வைத்திருக்க முடியும் எனவே வெப்பநிலை சுயவிவரம் உள்ளூர் வெப்பநிலை விவரக்குறிப்பு இப்போது x மற்றும் r இரண்டின் செயல்பாடாக இருக்கும் நீங்கள் உந்த எல்லை அடுக்கில் பார்த்ததைப் போலல்லாமல் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் எனவே பிளாட் ப்ளேட் கேஸில் நீங்கள் பார்த்ததை ஒப்பிடும்போது இது ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசம் ஒரு பிளாட் பிளேட் கேஸைக் கடந்தும் மூன்று எல்லை அடுக்குகளும் ஒரே மாதிரியான சுயவிவரத்தைக் கொண்டிருக்கும் ஆனால் குழாய் ஓட்டம் ஏற்பட்டால் உள்ளூர் வெப்பநிலை சுயவிவரம் இப்போது உள்ளது x மற்றும் r இரண்டின் செயல்பாட்டிற்கும் செல்கிறது ஆனால் சுவாரஸ்யமானது என்னவென்றால் நீங்கள் இன்னும் ஏதாவது செய்ய முடியும் ஆம் இது நேரியல் அல்ல மாணவர் எனவே வெப்பநிலை சுயவிவரம் உள்ளூர் வெப்பநிலை விவரக்குறிப்பு இப்போது x மற்றும் r இரண்டின் செயல்பாடாக இருக்கும் நீங்கள் உந்த எல்லை அடுக்கில் பார்த்ததைப் போலல்லாமல் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் எனவே பிளாட் ப்ளேட் கேஸில் நீங்கள் பார்த்ததை ஒப்பிடும்போது இது ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசம் ஒரு பிளாட் பிளேட் கேஸைக் கடந்தும் மூன்று எல்லை அடுக்குகளும் ஒரே மாதிரியான சுயவிவரத்தைக் கொண்டிருக்கும் ஆனால் குழாய் ஓட்டம் ஏற்பட்டால் உள்ளூர் வெப்பநிலை சுயவிவரம் இப்போது உள்ளது x மற்றும் r இரண்டின் செயல்பாட்டிற்கும் செல்கிறது ஆனால் சுவாரஸ்யமானது என்னவென்றால் நீங்கள் இன்னும் ஏதாவது செய்ய முடியும் ஆம் இது நேரியல் அல்ல எனவே உங்களிடம் இருப்பது ஒரே மாதிரியான சுயவிவரங்கள் எனவே வெப்ப எல்லை அடுக்கு வழக்கில் முழுமையாக வளர்ந்த ஆட்சிக்குப் பிறகு எந்த இடத்திலும் நீங்கள் ஒத்த வெப்பநிலை சுயவிவரங்களைக் கொண்டிருப்பீர்கள் எனவே அவை ஒரே மாதிரியானவை அல்ல ஒரே மாதிரியானவை என்பதை நினைவில் கொள்க நாம் வரையறுக்கப் போகிறோம் ஒத்த சுயவிவரம் என்றால் என்ன இன்றைய விரிவுரைகளில் பெரும்பாலும் இல்லை எனவே இப்போது இதை அறிந்தவுடன் நீங்கள் நிலையான வெப்பநிலையைக் கொண்டிருக்கும் அடுத்த வழக்கிற்குச் செல்லலாம் எனவே நான் ஒரு குறிப்பிட்ட நிலையான மதிப்பில் மேற்பரப்பு வெப்பநிலையை பராமரிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது எனக்கு இங்கே ஒரு குழாய் உள்ளது மீண்டும் எனக்கு ஒரு எல்லை அடுக்கு உள்ளது வெப்ப எல்லை அடுக்கு மற்றும் நான் மேற்பரப்பு வெப்பநிலையை நிலையானதாக பராமரிக்கிறேன் எனவே இப்போது நான் ஒரு சுயவிவரத்தை வரைய முடியும் எனவே சில இடத்தில் x1 என்று சொல்லலாம் அது ஒரு நிலையான வெப்பநிலை எனவே இந்த நிலை x1 ஐ விட குறைவாக உள்ளது இது முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் உள்ளது மற்றும் நான் முழு வளர்ச்சியடைந்த ஆட்சியில் சுயவிவரத்தைப் பார்த்தால் மீண்டும் அது மேற்பரப்பின் வெப்பநிலையாகும் மேலும் நீங்கள் குழாயில் வேகமாகச் செல்லும்போது தொடர்ச்சியாக உள்ளது சுவரில் இருந்து திரவத்திற்கு வெப்பத்தின் தொடர்ச்சியான போக்குவரத்து இருக்கும் எனவே வெப்பநிலை சுயவிவரத்தில் மாற்றம் இருக்கும் மீண்டும் இது x மற்றும் r இன் செயல்பாடாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் நீங்கள் ஒரே மாதிரியான சுயவிவரம் என்று அழைக்கப்படுவதைப் பெறுவீர்கள் மேலும் சுயவிவரம் ஒத்ததாக இருக்கும் இந்த அம்சத்தை நாங்கள் உண்மையில் பயன்படுத்தப் போகிறோம் மேலும் சிக்கலைத் தீர்க்கவும் வெப்பப் போக்குவரத்து மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகத்தைப் பெறவும் நாங்கள் முயற்சிக்கப் போகிறோம் எனவே அதற்கு முன் ஒத்த சுயவிவரம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கு முன்பு நமக்கு ஒரு குறிப்பு இருக்க வேண்டும் மாணவர் ஏனென்றால் நீங்கள் நிலையான வெப்பநிலையைக் கொண்டிருந்தாலும் உங்களிடம் வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் உள்ளது எனவே திரவ வெப்பநிலை சமநிலை அடையும் வரை நான் நியூட்டனின் குளிரூட்டும் விதியின் காரணமாக நியூட்டன் குளிரூட்டும் விதி என்றால் என்ன உள்ளூர் புள்ளியில் ஃப்ளக்ஸ் சில வெப்பப் போக்குவரத்து குணகத்தால் வெவ்வேறு வெப்பநிலையில் வழங்கப்படுகிறது எனவே திரவம் சுவர் வெப்பநிலையுடன் சமநிலைப்படுத்தும் வரை சுவரில் இருந்து திரவத்திற்கு வெப்பம் தொடர்ந்து சேர்க்கப்படும் எனவே திரவத்திற்கு திறன் கூடுதலாக உள்ளது எனவே முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் x இருப்பிடத்துடன் வெப்பநிலை மாறப்போகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் வேக எல்லை அடுக்கில் நீங்கள் பார்த்ததிலிருந்து இது அடிப்படையில் வேறுபட்டது ஆனால் ஒற்றுமை அல்லது சுயவிவரம் ஒரே மாதிரியாக இருப்பதால் இந்த சிக்கலை நீங்கள் உண்மையில் தீர்க்க சில உள்ளுணர்வு வழிகள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே ஒத்த சுயவிவரத்தை வரையறுக்க நாம் ஒரு குறிப்பு வெப்பநிலையை வரையறுக்க வேண்டும் கலப்பு கப் வேகத்தை எப்படி வரையறுத்தோமோ அதே போல் கலவை கோப்பை அல்லது சராசரி குறுக்குவெட்டு சராசரி வெப்பநிலை என அழைக்கப்படுவதையும் வரையறுக்கலாம் எனவே இதை எப்படி வரையறுப்பது பாதுகாக்கப்பட்ட சொத்து என்றால் என்ன எனவே வேக எல்லை அடுக்கில் நாம் வெகுஜன ஓட்ட விகிதத்தை பாதுகாக்கப்பட்ட சொத்தாகப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே கொடுக்கப்பட்ட குறுக்கு பிரிவில் உள் ஆற்றல் என்று அழைக்கப்படுவதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனவே குறுக்குவெட்டு சராசரி வெப்பநிலையை வரையறுக்க கொடுக்கப்பட்ட குறுக்கு பிரிவில் உள்ள உள் ஆற்றலின் பண்புகளைப் பயன்படுத்தவும் எந்த இடத்திலும் உள்ள உள் ஆற்றலுக்கு குறுக்குவெட்டின் மேல் உள்ள ஒருங்கிணைப்பு திரவத்தின் கொள்ளளவை விட மடங்கு அதிகமாகும் திரவத்தின் உள் திறன் இது rho Cv u ஆல் T ஆக dc ஆக பெருக்கப்படுகிறது எனவே அது உண்மையில் கொண்டு செல்லப்படும் உள் ஆற்றல் எனவே இப்போது இதை rho ஆக CV ஆக கலக்கும் கப் வேகத்தின் அடிப்படையில் வரையறுக்கலாம் சராசரி வெப்பநிலையை குறுக்குவெட்டுப் பகுதிக்குள் பெருக்கலாம் எனவே இது ஒரு வரையறை என்பதை நினைவில் கொள்ளவும் எந்த குறுக்குவெட்டிலும் திரவத்தில் உண்மையில் அடிக்கப்பட்ட வெப்பத்தின் சராசரி அளவை வரையறுத்துள்ளோம் கலவை கோப்பை வேகத்தால் பெருக்கப்படும் திறன் மூலம் வழங்கப்படுகிறது கலவை கப் வெப்பநிலையால் பெருக்கப்படுகிறது பெருக்கப்படுகிறது குறுக்கு வெட்டு பகுதி எனவே இப்போது இங்கிருந்து rho Cv um Ac மூலம் Tm 1 குறுக்குவெட்டுக்கு மேல் T ஆனது dAc ஆக இருப்பதைக் காண்கிறோம் எனவே என்னால் முடியும் dAc என்பது 2pi rdr ஐத் தவிர வேறில்லை எனவே அது 2pi ஆக rho Cv ஆக அமுக்க முடியாத திரவத்தை உருவாக்குகிறது um Ac u T ஆக rdr ஆகவும் 0 முதல் r ஆகவும் இருக்கும் எனவே இங்கிருந்து Tm என்பதை நாம் கழிக்கலாம் Tm என்பது 2pi என்பது u m ஆல் குறுக்குவெட்டுப் பகுதியாகப் பிரிப்பது pi r நாட் ஸ்கொயர் என்பது ஒருங்கிணைந்த uTr dr 0 முதல் r நாட் என்று கணக்கிடலாம் எனவே அது 2 ஆல் um r0 சதுரம் rdr ஆக இருக்கும் எனவே எந்த குறுக்கு பிரிவிலும் கலவை கோப்பை அல்லது சராசரி வெப்பநிலை சுயவிவரத்தின் வரையறை இது கலவை கோப்பை அல்லது சராசரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது இது x நிலையின் செயல்பாடு இல்லை ஏன் மாணவர் இது நிலையான ஃப்ளக்ஸ் அல்லது நிலையான வெப்பநிலை என்பது முக்கியமல்ல இது x நிலையைப் பொறுத்தவரை நிலையானது T என்பது x மற்றும் r இன் செயல்பாடாக உள்ளதா என்பதைப் பொறுத்தது எனவே இந்த ஒருங்கிணைப்பு r இன் செயல்பாடு மட்டுமே எனவே இது வெளிப்படையாக x நிலையின் செயல்பாடாக இருக்க வேண்டும் திசைவேக எல்லை அடுக்கில் நாம் பார்த்ததைப் போலல்லாமல் கலவை கப் வெப்பநிலை இப்போது x நிலையின் செயல்பாடாக உள்ளது எனவே அடுத்த விரிவுரையாளரில் நாம் என்ன செய்வோம் என்பது ஒத்த சுயவிவரம் என அழைக்கப்படுவதை வரையறுப்பதன் மூலம் தொடங்குவோம் மேலும் அந்த வரையறை கலவை கப் வெப்பநிலையும் அச்சு நிலையின் செயல்பாடாகும் என்ற உண்மையைப் பயன்படுத்துவோம் முழுமையாக வளர்ந்த ஆட்சியில் வெப்பநிலை விவரக்குறிப்புகள் மிகவும் ஒத்ததாக இருப்பதைக் காண்பிப்போம் அதனுடன் சமன்பாடுகளைத் தீர்க்க முடியும் மற்றும் வெப்பப் போக்குவரத்து குணகத்தைக் கண்டறிய முடியும்